உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு பேரா முகேஷ் டோப்லே உயிரித்தொழில்நுட்பவியல் துறை இந்தியத் தொழில்நுட்பநிறுவனம் மெட்ராஸ் விரிவுரை - 21 நார்மாலிட்டி டெஸ்ட் ஆட்ஸ் ரேஷியோ உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்புக்கான சிறப்புக் கல்விப்படிப்புக்கு வரவேற்கின்றேன் இயல்நிலை சோதனை என்று அழைக்கப்படும் வேறு ஒன்றைப் பற்றி இன்று பேசுவோம் இந்த சோதனைகள் பல உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் உங்களிடம் உள்ள பரவல் ஒரு இயல்நிலைப்பரவல் என்று கருதுவோம் அதாவது நான் எனது வகுப்பில் இருக்கும் 100 மாணவர்களிடம் அவர்களின் உயரங்களை அளந்து பின்னர் வரைவு செய்தால் பெரும்பாலும் இது ஒரு இயல்நிலைப் பரவலைப் பின்பற்றும் மற்றும் இயல்நிலைப் பரவல் என்றால் என்ன என்று உங்களுக்குத் தெரியும்தானே சராசரி இடைநிலை முகடு 3 Mகள் சராசரி இடைநிலை அளவு முகடு ஆகியவை சமமாக இருக்க வேண்டும் மேலும் நான் வகுப்பினுடைய செயல்திறனின் சராசரியை எடுத்து அதை அனைத்து மாணவர்களையும் கொண்டு வரைவு செய்தால் பெரும்பாலும் அது ஒரு இயல்நிலைப் பரவலைப் பின்பற்ற வேண்டும் ஆதலால் இந்த புள்ளிவிவர சோதனையில் பல நீங்கள் வைத்திருக்கும் பரவல் ஒரு இயல்நிலைப் பரவல் என்று கருதுகிறது எனவே நிச்சயமாக நம்மிடம் உள்ள தரவு இயல்நிலைப் பரவலா என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே அதுதான் இயல்நிலை சோதனை என்று அழைக்கப்படுகிறது கோட்ட அளவை என்று ஒன்று உள்ளது அதாவது பரவல் எவ்வாறு வலது அல்லது இடதுபுறமாக நகர்ந்துள்ளது என்பதை குறிப்பது மற்றும் தட்டை அளவை என்று ஒன்று உள்ளது இது தரவுகளின் கூர்மையான முனையைக் குறிக்கிறது இது மிக உயர்ந்ததாக இருக்கிறதா அல்லது இது மிகவும் தட்டையானதாக இருக்கிறதா எனவே இவைகள் இயல்பற்ற பரவலின் அறிகுறிகளாகும் நாம் சில குறிப்புகளைப் பார்ப்போம் நீங்கள் இயல்நிலையைச் சோதிக்கும்போது இன்மை கருதுகோள் என்பது தரவானது இயல்நிலை பரவலாக அவை இயல்நிலை பரவல் சார்ந்த முழுமைத்தொகுதியாகும் மற்றும் மாற்று கருதுகோளானது இது இயல்பற்ற பரவலாகும் எனவே நீங்கள் சோதனையிலிருந்து இன்மை கருதுகோளை ஏற்கலாம் அல்லது இன்மை கருதுகோளை நிராகரிக்கலாம் இயல்நிலை சோதனையில் பல வகைகள் உள்ளன பல வகை ஒன்று ஆண்டர்சன் டார்லிங் சோதனை என்று அழைக்கப்படுகிறது எனவே இது என்ன செய்கிறதென்றால் இது மாதிரி தரவின் அனுபவ ஒட்டுமொத்த பரவலின் செயல்பாட்டை எதிர்பார்க்கப்பட்ட இயல்நிலை பரவலுடன் ஒப்பிடுகிறது கவனிக்கப்பட்ட வேறுபாடு போதுமான அளவு பெரிதாக இல்லையென்றால் பின்னர் இன்மை கருதுகோளை நிராகரிக்கவும் எனவே நம்மிடம் ஒரு தரவு தொகுப்பு இருந்தால் தரவுத் தொகுப்பிலிருந்து நீங்கள் ஒரு சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தைக் கணக்கிட்டு உங்களிடம் உள்ள தரவைக் கொண்டு வரைவு செய்கிறீர்கள் இது பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட இயல்நிலையைப் பின்பற்றினால் மற்றும் உண்மையான தரவும் அதைப் பின்பற்றினால் நாம் அது இயல்நிலைப் பரவலைப் பின்பற்றுகிறது என்று கூறலாம் உங்களுக்குத் தெரியும் இது போன்று உங்களுக்கு அதிகபட்சம் கிடைக்கும் பின்னர் இருபுறமும் தரவு கீழே விழும் எனவே இந்த தரவு தொகுப்பு ஒரு இயல்நிலைப் பரவலைப் பின்பற்றுகிறது என்று நாம் கூறலாம் அதேசமயம் இந்த தரவு தொகுப்பை நாம் பார்க்கிறோம் எனவே உங்களிடம் கீழ் பகுதியில் முனைகள் உள்ளன தரவின் பெரிய நிகழ்வெண் அல்லது மேல் பகுதி உங்களிடம் இல்லை எனவே நீங்கள் வரைவு செய்யும் போது நீங்கள் இந்த சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தைக் கணக்கிடுகிறீர்கள் மேலும் நீங்கள் ஒரு இயல்நிலைப் பரவலைக் கருத்தில்கொண்டு என்ன எதிர்பார்க்கப்பட்டது என்ன கிடைத்தது என பார்த்து வரைவு செய்கிறீர்கள் எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பெறப்பட்டவை எதிர்பார்த்ததை விட மிகக் குறைவாக இருக்கும் அதனால்தான் இந்த தரவு புள்ளிகள் கீழே உள்ளன பெறப்பட்டவை எதிர்பார்த்ததை விட மிகக் குறைவாக இருக்கும் உண்மையில் இந்த எடுத்துக்காட்டு உண்மையில் இந்த குறிப்பிட்ட மேற்கோளிலிருந்து எடுக்கப்பட்டது எனவே நம்மால் என்ன சொல்ல முடியும் என்றால் இது எதிர்பார்த்ததைப் பின்பற்றவில்லை என்பதால் பெறப்பட்டவை அதிகம் எதிர்பார்க்கப்பட்டவை பெறப்பட்டவையை விட மிகக் குறைவாகக் காணப்படுகின்றன ஏனென்றால் பெரும்பாலான தரவுகள் இங்கே நீங்கள் பார்ப்பது போல் இடது புறத்தில் இருப்பதால் வெளிப்படையாக இது ஒரு இயல்பற்ற பரவலாகும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நம்மிடம் மையத்தில் அதிகபட்ச தரவுகள் உள்ளன அதாவது நிகழ்வெண்ணின் இருபுறமும் உள்ள அதிகபட்ச நிகழ்வெண் குறைகிறது அது ஒரு மணி வடிவ வளைவு அதுவே ஒரு சீரான பரவலாகும் எனவே நீங்கள் சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தைக் கணக்கிட்டு மற்றும் ஒரு அச்சில் எதிர்பார்க்கப்பட்டதையும் மற்றொரு அச்சில் பெறப்பட்டதையும் கணக்கிடும்போது அவை கிட்டத்தட்ட அந்த நேர் கோட்டைப் பின்பற்றப்படுவதாகத் தெரிகிறது அதே நேரம் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் அவை அந்த நேர் கோட்டைப் பின்பற்றுவதாகத் தெரியவில்லை எனவே வெளிப்படையாக இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் தரவு இயல்பானது அல்ல என்று நம்மால் சொல்ல முடியும் எனவே நான் சொன்னது போல் இது இந்த குறிப்பிட்ட மேற்கோளிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது மிகவும் சுவாரஸ்யமானது இப்போது இந்த ஆண்டர்சன் டார்லிங் சோதனைக்கு கூடுதலாக ரியான் ஜாய்னர் சோதனை கோல்மோகோரோவ் ஸ்மிர்னோவ் சோதனை ஷாபிரோ வில்க் சோதனை மற்றும் பிற சோதனைகள் உள்ளன எனவே ரியான் ஜாய்னர் சோதனையில் இது என்ன செய்கிறது என்றால் இது மாதிரி தரவுக்கும் இயல்பு தரவிற்கும் இடையே ஒரு ஒட்டுறவைக் கணக்கிடுகிறது மாதிரி தரவு இயல்பானதாகவோ அல்லது இயல்பற்றதாகவோ இருக்கலாம் மற்றும் இயல்பு தரவு பின்னர் ஒட்டுறவுக்கெழு 1 க்கு மிக அருகில் இருந்தால் இந்த குறிப்பிட்ட தரவு தொகுப்பு ஒரு இயல்பான முழுமைத்தொகுதியிலிருந்து வருகிறது என்று நாம் கூறலாம் உங்களுக்குத் தெரிந்ததுபோல் ஒட்டுறவுக்கெழு என்பது தரவானது இயல்பு தரவுடன் எவ்வளவு நெருக்கமாக ஒட்டுறவு கொண்டுள்ளது என்பதற்கான அளவையாகும் இது மிகக் குறைவாக இருந்தால் தெளிவாகவே நம்மால் பொதுவாக ஒட்டுறவுக்கெழு 0 மற்றும் 1 க்கு இடையில் அமையும் எனச் சொல்ல முடியும் இது மிக அதிகமாகவும் 1 க்கு நெருக்கமாகவும் இருந்தால் நம்மால் மாதிரி தரவானது இயல்பான முழுமைத்தொகுதி எனச் சொல்ல முடியும் இல்லையெனில் இது முழுமைத்தொகுதியின் கீழ் வராது என்று நாம் கூற முடியும் எனவே இது அடிப்படையில் வின் வலிமையைப் பார்க்கிறது எனவே ஒட்டுறவுக்கெழு பெரியதாக இருந்தால் நீங்கள் இயல்புநிலைக்கான இன்மை கருதுகோளை நிராகரிப்பீர்கள் இப்போது உங்களிடம் உள்ளது கோல்மோகோரோவ் ஸ்மிர்னோவ் இயல்நிலை சோதனை இது ஒரு அனுபவ பரவல் செயல்பாடு empirical distribution function இதில் சோதனை பரவலின் கருத்தியல் ஒட்டுமொத்த பரவல் செயல்பாடானது தரவின் EDF உடன் முரண்படுகிறது எனவே இது மாதிரியின் அனுபவ பரவல் செயல்பாட்டினைக் கணக்கிடுகிறது மற்றும் இயல்புத்தன்மையின் அனுபவ பரவல் செயல்பாடு என்று ஒன்று உள்ளது மேலும் இது உண்மையில் ஒப்பிடுகிறது இந்த ஷாபிரோ வில்க் கிட்டத்தட்ட ரியான் ஜாய்னருடன் ஒத்திருக்கிறது மற்றும் அடிப்படையில் உங்களிடம் ஒரு தரவுக்கும் அதனுடன் தொடர்புடைய இயல்புத்தன்மைக்கும் இடையிலான ஒரு ஒட்டுறவு இருக்கின்றது எனவே இது இந்த குறிப்பிட்ட சோதனையை விட சிறந்த சோதனை எனவே நம்மிடம் நாம் செய்யக்கூடிய வெவ்வேறு அணுகுமுறைகள் உள்ளன எனவே ஆண்டர்சன் டார்லிங் சோதனையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தரவுத் தொகுப்பிலிருந்து நாம் இங்கே சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தைக் கணக்கிடுகிறோம் மற்றும் நாம் இயல்பு வளைகோடு எவ்வாறு இருக்கும் எனக் கணிக்கிறோம் மற்றும் நாம் அதனை ஒப்பிடுகிறோம் இதனை உண்மையான தரவுகளுடன் சேர்த்து நாம் அவற்றை வரைவு செய்கிறோம் மற்றும் இது உங்களுக்கு பெறப்படுவையையும் எதிர்பார்க்கப்படுபவையும் தரும் அவை அந்த வரிசையில் வரவில்லை என்றால் தரவு இயல்பான முழுமைத்தொகுதியிலிருந்து வரவில்லை என்று நாம் கூறலாம் இதை இந்த குறிப்பிட்ட மேற்கோளிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது இல்லையெனில் ரியான் ஜாய்னர் அல்லது ஷாபிரோ வில்க் சோதனை இது என்ன செய்கிறது இது மாதிரி தரவுக்கும் தரவின் இயல்பான மதிப்புகளுக்கும் இடையிலான ஒரு ஒட்டுறவுக்கெழுவினைக் கணக்கிடுகிறது பின்னர் ஒட்டுறவுக்கெழு அதிகமாக இருந்தால் நம்மால் அங்கு இது இயல்நிலை பரவலோடு மிகவும் உறுதியாக தொடர்புடையது எனக் கூற முடியும் ஆக ஷாபிரோ வில்க் என்று அழைக்கப்படும் மற்றொரு முறை இதுவும் இந்த ரியான் ஜாய்னரைப் போன்று ஒரு ஒட்டுறவை அடிப்படையாகக் கொண்ட முறை மற்றொரு முறை கோல்மோகோரோவ் ஸ்மிர்னோவ் அது உண்மையில் தரவுக்கான அனுபவ பரவல் செயல்பாடு எனப்படும் ஒன்றை கணக்கிடுகிறது மற்றும் இது சில கருத்தியல் EDF உடன் ஒப்பிடுகிறது பின்னர் உண்மையில் தரவானது இயல்பான முழுமைத்தொகுதியாக அல்லது இல்லையா என கணிக்க முயற்சிக்கிறது அல்லது அனைத்தையும் கூட்டி சொல்ல முயற்சிக்கிறது எனவே இவைகள் வேறுபட்ட சோதனைகள் மற்றும் பல வணிக மென்பொருள்களில் இந்த முறைகள் அனைத்தும் உள்ளன எனவே நீங்கள் ஒரு பொத்தானைக் கிளிக் செய்தால் போதும் இதுதான் ஆண்டர்சன் டார்லிங்கில் எளிதானது ஏனென்றால் படத்திலிருந்து தரவு இயல்நிலையின் கீழ் வருகிறதா இல்லையா என்பதை நீங்கள் மிகத் தெளிவாகக் காணலாம் எனவே பெறப்படுபவை மற்றும் அனுபவ அல்லது எதிர்பார்க்கப்படுபவை நேர் கோட்டில் நன்றாக விழும் இது இயல்நிலை என்று நாம் கூறலாம் மற்றும் p 0 05 எனில் இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் பெறப்பட்ட தரவு இந்த நேர் கோட்டில் விழாவிட்டால் இது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் உள்ளதைப் போலவே எல்லா இடங்களிலும் விழும் பின்னர் தெளிவாக இது இயல்நிலை அல்ல p மதிப்பு 0 05 க்கும் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் இன்மை கருதுகோளை நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் பின்னர் குறிப்பிடப்பட்ட மற்ற சோதனைகள் ரியான் ஜாய்னர் சோதனை இது ஒட்டுறவுக்கெழு எனப்படும் ஒன்றைக் கணக்கிடுகிறது பின்னர் கோல்மோகோரோவ் ஸ்மிர்னோவ் முறை இது அனுபவ பரவல் செயல்பாடு என்பதனைக் கணக்கிடுகிறது பின்னர் நம்மிடம் கோட்ட அளவை மற்றும் தட்டை அளவை என்று அழைக்கப்படும் சில அளவுருக்களும் உள்ளன அவை கூட உங்கள் தரவின் இயல்பு தன்மையைக் குறிக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு எதிர்மறையான வளைவைக் கொண்டிருக்கலாம் அதாவது எதிர்மறை பக்கத்தில் நீங்கள் இடது புறத்தில் குறைந்த தரவைக் கொண்டிருக்கலாம் நேர்மறை வளைவு என்றால் நீங்கள் வலப்பக்கமாக வளைவைக் கொண்டிருக்கின்றீர்கள் இது எதிர்மறை வளைவு என்று அழைக்கப்படுகிறது இது நேர்மறை வளைவு என்று அழைக்கப்படுகிறது எனவே எக்செல்லும் SKEW ஆக செயல்படுகிறது எனவே ஒரு தரவுத் தொகுப்பைக் கொடுத்தால் அது தரவின் கோட்ட அளவை என்ன என்பதைக் கணக்கிடுகிறது எனவே என்னிடம் சில தரவு உள்ளது எனவே நான் ஒரு வளைவு செய்கிறேன் வளைவு கோட்ட அளவை என்பது ஒரு அறிகுறி 0 எனவே இது இது போன்ற ஒன்றை வரைவு செய்கிறது எனவே எக்செல் செயல்பாடு உள்ளது ஒரு இயல்பான பரவலுக்கு இந்த வளைவு காரணி 0 ஆக இருக்கும் இயல்பான பரவலுக்கு வளைவு காரணி பூஜ்ஜியமாக இருக்கும் எதிர்மறை வளைவு என்றால் உங்களிடம் இடதுபுறமாக வளைவு இருக்கும் மற்றும் நேர்மறை மதிப்புகள் தரவுகள் வலதுபுற வளைவைக் கொண்டிருக்கின்றது என குறிப்பிடுகின்றது எனவே நேர்மறையான மதிப்பு தரவு உண்மையில் வலதுபுற வளைவைக் கொண்டிருப்பதைக் குறிக்கும் எனவே இது கோட்ட அளவைக்கான சூத்திரம் இது இங்கே மூன்றாவது விலக்கப் பெருக்கத்தொகை என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் xI உள்ளது இது தரவு புள்ளி ஒவ்வொரு தரவு புள்ளி கழித்தல் என்பது உண்மையில் சராசரி வகுத்தல் திட்டவிலக்க கனசதுரம் மற்றும் இது அனைத்து தரவு புள்ளிகளுக்கும் கணக்கிடப்படுகிறது எனவே நான் காட்டியபடி எக்செல் உங்களது கோட்ட அளைவைக் கணக்கிட முடியும் மேலும் இது கோட்ட அளவை நேர்மறையாக வளைந்திருக்கிறதா அல்லது எதிர்மறையாக வளைந்திருக்கிறதா என்பதை உங்களுக்குக் கூறுகிறது எடுத்துக்காட்டாக உங்களிடம் இந்த புள்ளிகள் அதிகம் இருந்தால் நீங்கள் காண்பதுபோல் இது தள்ளப்படுகின்றது இது மேலும் மேலும் பெரிதாகி வரும் எனவே கோட்ட அளவை வளைவின் வடிவம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்குச் சொல்கிறது இது வலதுபுறம் சாய்வதுபோல் இருக்கின்றது அதாவது எதிர்மறை வளைவு அது இடது பக்கம் சாய்கின்றது அதாவது இது நேர்மறையான வளைவு என்று பொருள் மேலும் ஒரு இயல்நிலை பரவலுக்கு கோட்ட அளவை பூஜ்ஜியமாக இருக்கும் கோட்ட அளவை 3வது விலக்கப் பெருக்கத்தொகை என்று அழைக்கப்படுகிறது மேலும் தட்டை அளவை என்று அழைக்கப்படும் மற்றொரு சொல் நம்மிடம் உள்ளது தட்டை அளவை என்பது கூர்மையான முனைக்கான ஒரு அளவீடாகும் இது போன்ற ஒரு இயல்நிலை பரவல் உங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நம்மிடம் மிக கூர்மையான வளைவு இருக்கலாம் மற்றும் அது மிக வேகமாக கீழே விழலாம் அல்லது நம்மிடம் ஒரு தட்டையான வளைவு இருக்கலாம் எனவே உயர் தட்டை அளவை சராசரிக்கு அருகில் மிகவும் தனித்துவமான கூர்மையான முனைக்கு வழிவகுக்கிறது மேலும் உண்மையில் அது இருபுறமும் மிகவும் வேகமாக கீழே விழுகிறது மிகவும் கனமான வால்முனை குறைந்த தட்டை அளவை அதாவது தட்டையானது எனவே தட்டை அளவை என்பது நான்காவது விலக்கப் பெருக்கத்தொகை ஆகும் நாம் காண்பதுபோல் மூன்றாவது விலக்கப் பெருக்கத்தொகை என்பது கோட்ட அளவை நான்காவது விலக்கப் பெருக்கத்தொகை என்பது தட்டை அளவை எனவே xI அதாவது ஒவ்வொரு தரவு புள்ளி கழித்தல் அதாவது சராசரி ÷ திட்டவிலக்கம் 4ன் மடங்காக உயர்த்தப்படுகிறது எனவே எக்செல்லிடம் தட்டை அளவை எனப்படும் இந்த வார்த்தை உள்ளது உங்கள் தரவுத் தொகுப்பிற்காக இங்கே தட்டை அளவையையும் பார்ப்போம் எனவே மைனஸ் மன்னிக்கவும் KURT க்கு சமம் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் உண்மையில் தட்டை அளவைக்கு சில மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே தட்டை அளவை மதிப்பு மிக அதிகமாக இருந்தால் இருபுறமும் விழும் மிகக் கூர்மையான முனை உங்களுக்குக் கிடைக்கும் அது குறைந்த தட்டை அளவை என்றால் மேற்புறம் உண்மையில் மிகவும் தட்டையாக இருக்கும் எனவே கோட்ட அளவையும் தட்டை அளவையும் வளைவுகள் எவ்வாறு தோற்றமளிக்கின்றன என்பதை தீர்மானிக்கின்றன மற்றும் வெளிப்படையாக அவை இயல்பற்ற பரவல்களுக்கு வழிவகுக்கும் இப்போது இதுவும் இதனை இங்கே உள்ள ஒரு குறிப்பிலிருந்து நான் எடுத்துள்ளேன் அது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இவை இயல்பான சீரற்ற எண்கள் இயல்நிலை பரவல் எனவே அடிப்படையில் நீங்கள் எந்த ஒரு கோட்ட அளவையையும் பார்க்கவில்லை அதாவது இடது அல்லது வலதுபுறம் நோக்கிய நகர்வு மிக கூர்மையான உச்சநிலை இல்லை இப்போது இதைப் பாருங்கள் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு கோட்ட அளவை மிகவும் சிறியதாக உள்ளது தட்டை அளவை 2 9 இந்த கோட்ட அளவை மிகச் சிறியது கோட்ட அளவை 0 என்றால் இது மிகவும் இயல்பானது மற்றும் ஒரே மாதிரியாக பரவ உள்ளது இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நீங்கள் பார்ப்பதுபோல் கோட்ட அளவை என்பது 0 06 ஆகும் ஆனால் தட்டை அளவை மிக அதிகமாக உள்ளது 5 9 ஆகும் அதனால்தான் இது போன்ற ஒரு கூர்முனையைப் பெறுகிறோம் மன்னிக்கவும் இது போன்ற ஒரு கூர்முனையைப் பெறுகிறோம் மற்றும் இருபுறமும் அது வீழ்ச்சியடைகிறது இப்போது கோட்ட அளவையும் அதிகமாக உள்ளது தட்டை அளவையும் அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் இது போன்ற ஒரு பரவலைப் பெறுவீர்கள் கோட்ட அளவை குறைவாக உள்ளது தட்டை அளவை 4 4 இங்கே பாருங்கள் எனவே நீங்கள் இந்த கோட்ட அளவை மற்றும் தட்டை அளவை ஆகியவைகளைப் பொறுத்து பல்வேறு வகையான உருவங்களைப் பெறுவீர்கள் ஒவ்வொன்றும் சில பரவல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு இயல்நிலைப் பரவலாகும் இது இரட்டை அடுக்குக்குறி பரவல் பகுதி வாய்ப்பு பரவல் இந்த வீபுல் பரவல் மற்றும் பல இது இந்த குறிப்பிட்ட மேற்கொளிலிருந்து எடுக்கப்பட்டது உண்மையில் மிகவும் அருமையாக உள்ளது ஏனெனில் ஒரு இயல்நிலைப் பரவல் மணி வடிவில் இருக்கும்போது இடது அல்லது வலது பக்கம் சாய்வதில்லை அதேசமயம் என்னிடம் மிக உயர்ந்த தட்டை அளவை இருக்கும்போது இது மிகுந்த கூர்முனையாக இருக்கிறது உங்களிடம் ஒரு பெரிய கோட்ட அளவை இருக்கும்போது அது மேலும் வளைந்து போகிறது ஏனெனில் நீங்கள் காண்பதுபோல் தட்டை அளவை மிக மிக அதிகமாக உள்ளது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் நீங்கள் காணக்கூடியது போல அதனால் கோட்ட அளவை மற்றும் தட்டை அளவை ஆகியவற்றைப் பொறுத்து பரவலின் பல்வேறு வகையான வடிவங்களை நாம் கொண்டிருக்கலாம் மேலும் உங்களுடைய வளைவின் வடிவம் இயல்நிலைப் பரவல் வளைவின் வடிவத்தை தீர்மானிக்கும் பல்வேறு வகையான காரணிகளைப் பற்றி பேசினோம் இந்த கோட்ட அளவை மற்றும் தட்டை அளவை மற்றும் உங்கள் தரவு தொகுப்பு இயல்பானதா என்பதை தீர்மானிக்க அவை எவ்வளவு முக்கியமானது என்று பேசினோம் ஏனென்றால் பெரும்பாலான வினாக்களில் நாம் இயல்நிலைப் பரவலைக் கருதுகிறோம் நமது கணக்கீடுகளில் நாம் இயல்நிலைப் பரவலைக் கருதுகிறோம் எனவே நீங்கள் நீங்கள் கையாளும் பரவல் இயல்நிலைப் பரவலா என்பதை அறிய வேண்டும் அதில் எளிதானது என்னவெனில் சராசரி மற்றும் திட்டவிலக்கத்தைக் கணக்கிடுவதாகும் பின்னர் நாம் உங்கள் மாதிரியின் எதிர்பார்க்கப்படுபவையையும் பெறப்படுபவயையும் கணக்கிடுகிறோம் மற்றும் அவை நேர் கோட்டில் விழுமா என்று பார்க்கவேண்டும் அவை பெரிய p மதிப்புடன் விழுந்தால் பின்னர் நாம் இன்மைக் கருதுகோளை நிராகரிக்கமாட்டோம் அவை அவ்வாறு விழாமல் p மதிப்பு 0 05 ஐ விட மிகக் குறைவாக இருந்தால் நாம் இன்மை கருதுகோளை நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் எனவே இவைதான் நீங்கள் இயல்புநிலையை சோதிக்கும்போது கவனிக்க வேண்டியது இப்போது இன்னொரு புள்ளிவிவர கணக்கீடு உள்ளது அது முரண்பாடுகளின் விகிதங்கள் என்றழைக்கப்படுகின்றன இது ஒரு புள்ளி மதிப்பீடு அதன் 2 முக்கியமான எண்களின் விகிதம் உங்களுக்கு சில மருந்துகளின் செயல்திறன் அல்லது சில சிகிச்சையின் விளைவு மற்றும் பல ஆகியவற்றின் சில குறிப்புகளைத் தருகிறது ஆனால் அது ஒரே ஒரு புள்ளி தரவு மட்டுமே இந்த ஒரே ஒரு புள்ளி தரவிலிருந்து நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்வீர்கள் அதுதான் உண்மையில் இந்த முரண்பாடுகளின் விகிதம் ஆகும் அடிப்படையில் இது தரவின் ஒரு எண் சுருக்கமாகும் இது ஆய்வை ஊகிக்கப் பயன்படுகிறது இது மருந்தின் அளவை கண்டுபிடிக்கும் சோதனைகள் போல இருக்கலாம் அதிகபட்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருந்தின் அளவு மனிதனுக்கு இந்த குறிப்பிட்ட மருந்தின் அதிகபட்ச ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு என்ன அல்லது நீங்கள் ஒரு பாதுகாப்பு ஆய்வு அல்லது செயல்திறன் சோதனைகளைச் செய்யும்போது என்னவாக இருக்கும் சராசரி வாழ்நாள் என்றால் என்ன தகவல் பெறும் விகிதம் என்றால் என்ன இவை அனைத்தும் புள்ளி மதிப்பீடு மற்றும் அவை முரண்பாடுகளின் விகிதம் என்ற கருத்தின் கீழ் வருகின்றன அல்லது Refer Time 1821 ஆபத்து விகிதம் என்றும் அழைக்கப்படுகிறது நாம் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் உண்மையில் நீங்கள் புற்றுநோய் கட்டியின் அளவு அல்லது புற்றுநோய் கட்டியின் விட்டத்தை பார்க்கும்போது இது ஒரு தொடர்ச்சியான மாறி 1 மாதத்தில் புற்றுநோய் கட்டியின் அளவு எவ்வாறு மாறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால் நம்மால் சராசரியைக் கணக்கிட முடியும் நம்மால் அதன் இடைநிலையைக் கணக்கிட முடியும் எனவே இது ஒரு தொடர்ச்சியான தரவு இரட்டை தரவில் நாம் புற்றுநோயின் முன்னேற்றம் புற்றுநோய் கட்டி அளவில் 50 குறைவு போன்ற பெறப்பட்ட தகவல்களை கொண்டிருக்க முடியும் உண்மையில் இது பற்றி நாம் அனைவரும் அறிவோம் சரிதானே இங்கே நாம் முரண்பாடுகளின் விகிதத்தை பயன்படுத்துகிறோம் அதேசமயம் தரவு தொடர்ச்சியாக இருந்தால் நாம் சராசரி இடைநிலை முகடு வீச்சு முதல் கால்மானம் இரண்டாம் கால்மானம் நான்காம் கால்மானம் இடைக்கால்மான வீச்சு ஆகிய இவை அனைத்தையும் பயன்படுத்தலாம் ஆனால் உங்களிடம் இரட்டை தரவு இருந்தால் முரண்பாடுகளின் விகிதத்தை பயன்படுத்த வேண்டியது வரும் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட நோயைக் கொண்ட ஆண் பெண் விகிதம் 2 வெவ்வேறு இனங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுருவில் கவனிக்கப்பட்ட மாற்றங்களின் விகிதம் மற்றும் பல உண்மையில் இத்தகைய சூழ்நிலைகளில் நாம் இந்த முரண்பாடுகளின் விகிதத்தை பயன்படுத்துகிறோம் மற்ற வகை மாறிகளைப் பற்றி நாம் இப்போது அதிகம் பார்க்க வேண்டாம் நேரத்தைப் பொருத்த நிகழ்வு மாறிகள் உதாரணமாக முன்னேற்றத்துக்கான நேரம் இறப்புக்கான நேரம் மாற்றுவதற்கான நேரம் போன்ற மாறிகள் பின்னர் நாம் இடைநிலை வாழ்நாள் வருட வாழ்நாள் ஆபத்து விகிதம் ஆகியவற்றை பயன்படுத்தினோம் பின்னர் பெயர் தீர்மானம் வரிசை போன்ற மாறிகள் நாம் இவற்றை பார்க்க வேண்டாம் உண்மையில் ஆக நாம் பாலினம் சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் அது புதிதாக கண்டறியப்பட்ட மூன்றாம் நிலை பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சையைப் பயன்படுத்துவதோடு தொடர்புடையது இப்போது 53 ஆண்கள் இந்த நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சையைப் பெற்றனர் 62 பெண்கள் நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சையைப் பெற்றனர் இது உண்மையில் இந்த குறிப்பிட்ட மேற்கொளிலிருந்து எடுக்கப்பட்டது j c o volume 20 March 2002 ஆகவே 53 ஆண்கள் இந்த சிகிச்சையைப் பெற்றனர் 62 பெண்கள் இந்த சிகிச்சையைப் பெற்றனர் அவர்கள் 3ம் நிலை பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்போது இந்த வித்தியாசத்தை நாம் எவ்வாறு கணக்கிடுவது ஏனென்றால் இது பார்ப்பதற்கு என்னால் 53 62 ஐ மட்டும் எடுக்க முடிந்து பின்னர் என்னால் 62 - 53 9 ஆண்கள் மன்னிக்கவும் 9 அதிகமான பெண்கள் இந்த சிகிச்சையைப் பெற்றனர் எனக் கூற முடிவதாக தோன்றுகிறது இது தவறு இங்குதான் முரண்பாடுகளின் விகிதம் பயன்பாட்டிற்கு வருகிறது எனவே முரண்பாடுகள் விகிதம் நாம் p கணக்கிடலாம் ஆண்கள் 53 ஆக நாம் கணக்கிடுவோம் p என்பது 0 53 அதாவது 0 53 ஆனால் 0 47 என்பது 1 இதேபோல் பெண்ணுக்கு 62 அதாவது 0 62 எனவே இங்கே 1 38 என்பது 1 எனவே நாம் இதை இதனால் வகுக்கிறோம் எனவே முரண்பாடுகளின் விகிதம் 1 44 ஆக வெளிவருகிறது எனவே ஒரு பெண் ஆணை விட 1 44 மடங்கு நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சை Standard Adjuvant Therapy பெற வாய்ப்புள்ளது நாம் 9 பெண்கள் அதிகமான பெண்கள் நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சையைப் பெறுகிறார்கள் என்று கூறவில்லை நாம் இந்த முரண்பாடுகளின் விகிதக் கருத்தைப் பயன்படுத்தி ஒரு பெண் ஒரு ஆணைக் காட்டிலும் 1 44 மடங்கு அதிகமாக நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சையைப் பெறுகிறார் எனக் கூற வேண்டும் இதுதான் முரண்பாடுகளின் விகிதம் என்றழைக்கப்படுகிறது எனவே நாம் எவ்வாறு கணக்கிடுவது p இது உங்களுக்கு ஆணுக்கான மதிப்பைக் கொடுக்கும் p இது உங்களுக்கு பெண்ணுக்கான மதிப்பைக் கொடுக்கும் பின்னர் நீங்கள் விகிதத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது 1 44 புரிந்துகொண்டீர்களா ஆக முரண்பாடுகளின் விகிதம் இந்த வகை நிலைமை புள்ளி தரவுகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் காண்போம் முரண்பாடுகளின் விகிதம் OR என்பது எனவே OR 1 எனில் குழு 2 உடன் ஒப்பிடும்போது குழு 1 இன் ஆபத்து அதிகம் OR 1 எனில் அங்கே குழு 1 மற்றும் 2 க்கு இடையிலான ஆபத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை அல்லது OR 1 எனில் குழு 2 உடன் ஒப்பிடும்போது குழு 1 க்கு குறைந்த ஆபத்து இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் பாருங்கள் p1 என்பது நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சையைப் பெற்ற பெண்களின் விகிதமாகும் p2 என்பது நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சையைப் பெற்ற ஆண்களின் விகிதமாகும் புரிகிறதா எனவே மீண்டும் நாம் அதை ஒரு அட்டவணை வடிவில் பயன்படுத்தலாம் எனவே SAT SAT இல்லாதது பெண்கள் ஆண்கள பின்வருமாறு கருதுங்கள் 298 பெண்கள் SAT பெற்றார்கள் 250 பெறவில்லை 550 மொத்தம் ஆண்கள் 202 SAT பெற்றார்கள் 248 பெறவில்லை மொத்தம் 450 என வரும் புரிந்துகொள்கிறீர்களா ஆக முரண்பாடுகளின் விகிதம் p1 ஐ எவ்வாறு கணக்கிடுவது 298 ÷ 1 p1 என்பது ஆக அது பின்வருமாறு வருகிறது எனவே நமக்கு a d ÷b c கிடைக்கிறது இதுதான் இந்த முரண்பாடுகளின் விகிதத்திற்கான சூத்திரம் புரிந்துகொள்கிறீர்களா எனவே p1 ஐ நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் p1 என்பது 298550 நீங்கள் 1 p1 ஐ எவ்வாறு கணக்கிடுவீர்கள் நீங்கள் p2 ஐ எவ்வாறு கணக்கிடுவீர்கள் நீங்கள் 1 p2 ஐ எவ்வாறு கணக்கிடுவீர்கள் எனவே நாம் அவை அனைத்தையும் ரத்து செய்யலாம் எனவே இது 298 ÷ 252 202 ÷ 248 ஆக வருகிறது எனவே 292 248 202 252 ஆகவே 298 என்பது a மற்றும் 248 என்பது d 252 என்பது b 202 என்பது c எனவே உங்களிடம் அட்டவணை இருக்கும்போது முரண்பாடுகளின் விகிதம் a d ÷ b c ஆகும் எனவே அது ஒரே மாதிரியாக வெளிவருகிறது அதனால் மிகவும் எளிமையானது எனவே முரண்பாடுகளின் விகிதம் 2 2 அட்டவணையில் இருந்து வருகிறது எனவே இது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான சூத்திரம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இது 0 முதல் முடிவிலி வரை இருக்கும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நமக்கு 1 44 கிடைத்தது எனவே எண்களால் மிகப் பெரியதாக முடியும் அது சமச்சீர் அல்ல எனவே உங்களிடம் 0 முதல் 1 வரை இருக்கும்போது அது பாதுகாப்பானதாக உள்ளது 1 அது அதிகரித்த ஆபத்தாக உள்ளது எனவே பெண்கள் 1 44 மடங்கு ஆபத்து வகுத்தல் ஆண்களின் வாய்ப்பு என இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்களின் வாய்ப்பைப் பொருட்படுத்தாமல் 0 69 மடங்கு ஆபத்து என இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் உண்மையில் நாம் முரண்பாடுகளின் விகிதத்தின் மடக்கையை எடுக்கும்போது நீங்கள் 1 44 ன் மடக்கையை எடுக்கும்போது அது 0 36 என வரும் ஆண்களிடமிருந்து பெண்களுக்கான மடக்கை பெண்களிடமிருந்து ஆண்களுக்கு என்பது 1 44 அதன் தலைகீழ் என்பது ஆண்களிடமிருந்து பெண்களுக்காக இருக்கும் அது 0 எனவே நீங்கள் எடுக்கும்போது 0 36 என ஆகிறது எனவே மடக்கை அல்லது முரண்பாடுகளின் விகிதம் 0எனும்போது அதிகரித்த ஆபத்து ஆகும் அல்லது 0 எனும்போது வித்தியாசம் இல்லை என ஆகும் மடக்கை அல்லது முரண்பாடுகளின் விகிதம் 0 எனும்போது குறைவான ஆபத்து என ஆகும் எனவே இதைப் போன்றது OR 1 எனில் அதிகரித்த ஆபத்து OR 1 எனில் வித்தியாசம் இல்லை அல்லது 1 எனில் குறைவான ஆபத்து எனவே நீங்கள் ஒரு மடக்கையை எடுக்கும்போது அது 0 0 0 0 ஆக வரும் இந்த அட்டவணையானது இதைப்பற்றியதே நாம் அதன் மடக்கையை எடுத்துக் கொள்ளும்போது சில சமயங்களில் குறிப்பாக நீங்கள் மிகப் பெரிய எண்ணிக்கையிலான மிகப் பெரிய தரவு புள்ளிகளைக் கையாளும் போது மடக்கை எடுத்துக்கொள்வது நல்லது எனவே மடக்கை அல்லது முரண்பாடுகளின் விகிதம் 2 மாறிகள் இடையேயான தொடர்பைப் பார்க்க நமக்கு உதவுகிறது இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நீங்கள் மற்ற மாறியை சரிசெய்யும்போது உண்மையில் நாம் ஆண் மற்றும் பெண் பாலினத்தைப் பார்த்தோம் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் நாம் பாலினத்தின் நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சை எடுத்துக்காட்டைப் பார்க்கிறோம் எனவே பாலினத்தின் நிலையான அட்ஜுவன்ட் சிகிச்சைக்கான முரண்பாடுகளின் விகிதம் சரிசெய்யப்படுவதைப் பார்த்தோம் நிச்சயமாக நீங்கள் வயதைக் கருத வேண்டும் நீங்கள் ஆண்களையும் பெண்களையும் பற்றி பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக வயதிற்காக இனத்திற்காக சரிசெய்துகொள்ள வேண்டும் அவர்கள் வெவ்வேறு கண்டங்களின் பிராந்தியத்திலிருந்து வர முடியும் வடக்கு பிராந்தியம் தெற்கு பிராந்தியம் திருமண நிலை அவர்கள் திருமணமானவர்களா எனவே நீங்கள் இவையனைற்றையும் நீங்கள் சரிசெய்ய வேண்டும் அப்போதுதான் உங்களால் ஒரு சரியான முரண்பாடுகளின் விகிதத்தை கணக்கிட முடியும் இல்லையெனில் இந்த மதிப்புகள் உங்கள் முடிவுகளை குழப்பிக் கொண்டிருக்கலாம் எனவே நீங்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டும் மற்றும் அதனை மிகவும் உலகளவில் பயன்படுத்தப்படலாம் எனவே இதுதான் இந்த முரண்பாடுகளின் விகிதக் கருத்தின் அழகு நீங்கள் உலகளவில் சரிசெய்தால் நாம் அதனை ஒரு பதமாகப் பயன்படுத்தலாம் மேலும் அதனை உண்மையில் அதனை ஒரு பொதுவான அறிக்கையாக மாற்றலாம் இப்போது நாம் மற்றொரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இது பக்லிடாக்செலுடன் தொடர்புடையது ஏனெனில் நீங்கள் அறிந்தபடி பக்லிடாக்செல் புற்றுநோய் எதிர்ப்பு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மருந்து மற்றும் CAP சிகிச்சை என்று அழைக்கப்படும் மற்றொரு வகை சிகிச்சை உள்ளது அதில் அவர்கள் சிஸ்ப்ளேட்டின் கொடுப்பார்கள் சிஸ்ப்ளேட்டின் என்பது பிளாட்டினம் சார்ந்த பொருளாலான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து எனவே 14 நோயாளிகள் 8 நோயாளிகள் முழுமையான முடிவுகளைத் தந்தனர் எனவே சில நோயாளிகளுக்கு பக்லிடாக்சல் வழங்கப்படுகிறது சில நோயாளிகளுக்கு இந்த சிஸ்ப்ளேட்டின் வகை மருந்துகள் வழங்கப்பட்டன எனவே CAP குழுவில் இருந்த 14 நோயாளிகளிடம் முழுமையான முடிவுகள் இருந்தன அங்கு பக்லிடாக்சல் குழுவில் இருந்த 8 நோயாளிகளிடம் முழுமையான முடிவுகள் இருந்தன எனவே நீங்கள் CAP க்காகச் செய்கிறீர்கள் என்றால் p1 என்பது 14 ÷ 47 அதாவது 0 3 ஆக உள்ளது p2 என்பது 8 ÷ 47 அதாவது 0 17 ஆக உள்ளது எனவே முரண்பாடுகளின் விகிதம் 0 7 0 83 ஆக இருக்கும் அது 2 1 ஆக இருக்கும் எனவே இதன் பொருள் என்ன அதாவது CAP குழுவானது பக்லிடாக்சல் குழுவை ஒப்பிடும்போது 2 1 அதிக முழுமையான முடிவுகளைக் கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அட்டவணையைப் பயன்படுத்தியும் அதை செய்ய முடியும் எனவே CAP ல் 14 பேர் முழுமையான முடிவுகளைக் கொடுத்தனர் எனவே 33 பேர் எந்த முடிவும் கொடுக்கவில்லை ஏனெனில் மொத்தம் 47 பேர் பக்லிடாக்செல்லில் 8 பேர் முடிவுகளைக் கொடுத்தனர் 39 பேர் எந்த முடிவையும் கொடுக்கவில்லை எனவே நீங்கள் முரண்பாடுகளின் விகிதத்தை கணக்கிட விரும்பினால் 14 பெருக்கல் இது வகுத்தல் இது பெருக்கல் இது எனவே CAP குழுவில் 14 பேர் முடிவுகளைக் கொண்டிருந்தனர் பக்லிடாக்செல் குழுவில் 8 பேர் முழுமையான முடிவுகளைக் கொண்டிருந்தனர் எனவே வெளிப்படையாக நீங்கள் பார்த்தால் முரண்பாடுகள் விகிதம் 2 ஆகும் அதற்கு நீங்கள் என்ன பெயரிடுவீர்கள் CAP குழுவில் உள்ள நோயாளிகள் பக்லிடாக்செல் குழுவில் உள்ளவர்களை விட இரு மடங்கு முழுமையான முடிவுகளைக் கொண்டிருக்க வாய்ப்பைப் பெற்றுள்ளார்கள் மேலும் உங்களுக்கு அதே விடையே கிடைக்கும் 14 39 ÷ 33 8 உண்மையில் 14 39 ÷ 8 33 இது உங்களுக்கு 2 1 ஐத் தரும் எனவே நீங்கள் CAP குழுவில் உள்ள நோயாளிகள் பேக்லிடாக்சல் குழுவோடு ஒப்பிடும்போது முழுமையான முடிவுகளைப் பெறுவதற்கு இரு மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என அறிக்கை உருவாக்குகிறீர்கள் எனவே அடுத்த வகுப்பில் இந்த விஷயங்களைப் பற்றி அதிகம் பேசுவோம் ஏனென்றால் முரண்பாடுகளின் விகிதம் உங்களுக்கு சில குறிப்பிட்டத் தரவுகளை ஒப்பிடுவதற்கான ஒரு ஒற்றை புள்ளி அறிக்கையைத் தருகிறது பெரும்பாலும் இரட்டைத் தரவு உயிருள்ள உயிரற்ற அல்லது 50 குணமடைதல் மற்றும் பல உண்மையில் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி Key words Normality test Distribution types Skewness Kurtosis Peakedness Non normal distribution Anderson Darling test Mean Standard Deviation correlation coefficient Empirical Distribution Function Point estimation odds ratio முக்கிய சொற்கள் இயல்நிலை சோதனை பரவல் வகைகள் கோட்ட அளவை தட்டை அளவை கூர்முனை இயல்பற்ற பரவல் ஆண்டெர்சன் டார்லிங் சோதனை சராசரி திட்டவிலக்கம் ஓட்டுறவுக்கெழு அனுபவ பரவல் செயல்பாடு புள்ளி மதிப்பீடு முரண்பாடுகளின் விகிதம்